செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் விரிவுரை தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே முதல் 3 வகுப்பின் போது செல் வளர்ப்பு தொழில்நுட்பம் வழங்கிய மற்றும் எதிர்காலத்தில் வழங்கப்போகிற எண்ணற்ற வாய்ப்புகளை நாம் பார்த்தோம் செல் வளர்ப்பினை உணர்வதற்கான ஒரு கருவியாக சென்சார் பொருளாகப் பார்த்தோம் பல்வேறு வகையான உயிர்மருத்துவப் பொருட்களைத் தயாரிக்கும் ஒரு பயோரியாக்டராகப் பார்த்தோம் மற்றும் பிற முக்கியத்துவங்களைப் பார்த்தோம் இது தவிர செல் வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள் மற்றும் அடிப்படைத் தத்துவங்களைப் புரிந்துகொள்வது ஸ்டெம் செல் உயிரியல் மற்றும் மீளுருவாக்கல் மருத்துவத்திற்கான மிக அடிப்படையான முன்நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கும் என்ற உண்மையை நாம் முன்னிலைப்படுத்தினோம் அதைத் தவிர செயற்கை உறுப்புகள் வேண்டும் என்ற மனிதனின் கனவு செயற்கை உறுப்புகள் பற்றி நான் இங்கு பேசும்போது நம்மிடம் உள்ள டயாலிசிஸ் பைகள் அல்லது நீங்கள் அறிந்த இதய நுரையீரல் இயந்திரம் போன்ற மற்ற அனைத்து வகையான கூடுதல் உடல் சாதனங்களைப் பற்றி நான் பேசவில்லை நம்மிடமுள்ள சிறுநீரகத்திற்கு மிகவும் ஒத்த உயிரியல் கூறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட சிறுநீரகம் அல்லது இதய மயோசைட்டுகள் எண்டோதீலியல் செல்களைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இதயத்தைப் பற்றி நான் பேசுகிறேன் அதுதான் எதிர்காலம் இப்போது செல்களின் உயிரியலைப் பற்றி பேசும்போது ஆக்சிஜன் டென்ஷன் ஆக்ஸிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பற்றி நாம் சுருக்கமாகப் பேசினோம் நிச்சயமாக இந்த விஷயங்களுக்கு மீண்டும் வருவோம் பின்னர் நாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் புரதத்தைப் பற்றிப் பேசினோம் மேலும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸின் புதிய புதிய செயற்கை ஒப்புமைகளைக் கண்டறிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் அமைப்பைப் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பைப் பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் புற்றுநோய் செல் அதன் உண்மையான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் தோற்ற வடிவத்திலிருந்து வெளியேறுவதன் மூலம் எப்படி ஏமாற்றுகிறது மற்றும் முரட்டு செல் வெவ்வேறு இடங்களில் குழுவை ஏற்படுத்துகிறது என்பதைப் பார்த்தோம் இதைப் பற்றி பேசும் போது நாம் ஒட்டிக்கொள்ளும் செல்கள் மற்றும் ஒட்டிக்கொள்ளாத செல்களின் கருத்துப்படிவங்களைப் பற்றியும் பேசினோம் அதில் நாம் ஒட்டிக்கொள்ளும் செல்களைப் பற்றி பிரத்தியேகமாகப் பேசினோம் ஆனால் இதைப்பற்றி நீங்கள் சற்று அதிகமாக சிந்திக்க வேண்டும் எனவே நம்மிடம் இந்த ஒட்டிகொள்ளாத செல்கள் உள்ளன இவை ஒட்டிக்கொள்ளும் சூழலில் இருந்து தங்கள் பயணத்தைத் தொடங்குகின்றன எடுத்துக்காட்டாக இரத்தத்தை எடுத்துக்கொண்டால் இரத்த செல்கள் இவ்வாறு இருக்கும் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் எனவே ஒரு நொடி இது நமது வாரம் 1 விரிவுரை 4 ஒட்டிக்கொள்ளாத செல்களைப் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உதாரணமாக நாம் RBC அல்லது சிவப்பு இரத்த செல்களை எடுத்துக்கொள்வோம் இவை எரித்ரோசைட்டுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த எரித்ரோசைட்டுகள் இங்குள்ள எலும்பு மஜ்ஜையில் எங்கோ ஒரு இடத்தில் உருவாக்கத்தினைக் கொண்டுள்ளன இங்கிருந்து இந்த எரித்ரோசைட்டுகள் ஆரம்பத்தில் ஹெமடோபாய்டிக் குருத்து செல்களிலிருந்து பிரிந்து இரத்த நாளங்கள் வழியாக இடம்பெயர்கின்றன இவற்றிற்கு வரையறுக்கப்பட்ட ஆயுட்காலம் உள்ளது அதன்பிறகு இவை அழிக்கப்பட்டுவிடும் எனவே இந்த செல்களைப் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இவை உடல் முழுவதும் பயணிக்கின்றன ஆனாலும் உண்மையில் அவை எந்த நேரத்திலும் ஒட்டிக்கொள்ளக்கூடும் எனவே வெளிப்படையாக இது இங்கே இருப்பது போல் தெரிகிறது இது இரத்த சிவப்பு செல்லாக இருந்தால் இதனுள் ஒரு வெற்றிட அமைப்பு போன்று இருக்கும் RBC யின் பக்கவாட்டுத் தோற்றம் இதுபோன்று குழிவான வட்டு போன்று இருக்கும் இது பார்ப்பதற்கு எக்ஸ்ட்ரா செல்லுலார் அமைப்பின் எந்தவொரு இடத்திலும் RBC ஆனது ஒட்டிக்கொள்ளாதது போல் உள்ளது இது ஒட்டிக்கொள்ளும் செல்களிலிருந்து குறிப்பிடத்தக்க வகையில் வேறுபடுகிறது இங்கே இந்த ஒட்டிக்கொள்ளும் செல்களிலிருந்து வெளிப்படும் நீட்சிகள் ஒட்டிக்கொள்ளும் திறன் கொண்டவை ஒட்டிக்கொள்ளும் செல்கள் பற்றி நாம் பேசினோம் அவை பரப்பில் வளரும் எனவே ஒருவர் ஒட்டிக்கொள்ளாத செல்களுக்கான வளர்ப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் வேறு மாதிரியான வடிவத்தை கொண்டிருக்க வேண்டும் இதை உணருங்கள் மற்றும் இந்த வடிவம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் இந்த எலும்பு மஜ்ஜையின் உதாரணத்தை மேற்கோள் காட்டி இதைப்பற்றிப் பேசுகையில் நாம் மூன்றாவது அம்சத்தைப் பற்றி பேசுவோம் நாம் ஆக்ஸிஜன் மற்றும் CO2 பற்றிப் பேசினோம் நாம் ECM பற்றிப் பேசினோம் மேலும் ஒட்டிக்கொள்ளும் மற்றும் ஒட்டிக்கொள்ளாத செல்களைப் பற்றி சுருக்கமாகப் பேசினோம் இப்போது நாம் செல் சுழற்சியின் கருத்துப்படிவத்தைப் பற்றி பேசுவோம் வளர்ப்பு செல்களின் உயிரியல் என்ற பரந்த தலைப்பின் கீழ் இவையனைத்தையும் பற்றி பேசுகிறோம் எனவே செல் சுழற்சியின் பகுதிக்குச் செல்வதற்கு முன் ஆக்ஸிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பற்றி நான் உங்களிடம் பேசும்போது தவறவிட்ட ஒரு புள்ளியை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் எனவே நம் உடலில் ஆக்ஸிஜன் சப்ளை Hb என்ற ஹீமோகுளோபின் மூலக்கூறால் வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஹீமோகுளோபின் என்பது ஒரு கலவை இது குளோபின் புரதம் ஹீம் கலவையுடன் இருப்பதாகும் ஹீம் கலவை என்பது இரும்பு ஒருங்கிணைந்த கலவையில் இருக்கும் இது ஒரு போர்ஃபைரின் வளையத்தினுள் இருக்கும் மற்றும் இந்த முழு விஷயமும் குளோபின் என்ற புரதத்திற்குள் இருக்கும் எனவே இந்த ஹீம் கூறுதான் நிறத்தைத் தருவதற்கு அடிப்படை மற்றும் இந்த பகுதி குளோபின் புரதமாகும் இதனால்தான் இது ஹீமோகுளோபினை உருவாக்குகிறது மற்றும் ஹீமோகுளோபின்தான் ஆக்ஸிஜனுடன் இணைந்து அதனை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு காரணமாகும் எனவே ஹீமோகுளோபின் RBC இன் முக்கிய பகுதியாகும் எனவே நிஜ வாழ்க்கைச் சூழ்நிலையில் இப்படித்தான் நிகழ்கிறது உதாரணமாக இவை இரத்த நாளங்கள் அல்லது தமனிகள் மற்றும் இவை சிரைகள் மற்றும் நிச்சயமாக இது போன்ற ஒரு இணைப்பு மண்டலம் உள்ளது அது குறுகியதாக இருக்கும் அங்கு நுண்குழாய்கள் மூலம் பரிமாற்றம் நடக்கும் இவையனைத்தையும் நான் இது போன்ற ஒரு எளிமையான முறையில் காண்பிக்கிறேன் எனவே இப்போது தொடர்புடைய திசுக்கள் இங்கே அமர்ந்துள்ளன ஆக்ஸிஜனேற்றப்பட்ட இரத்தம் அல்லது இரத்த சிவப்பணுக்கள் இங்கு பயணித்து அவற்றின் ஆக்ஸிஜனை இறக்குகின்றன இந்த ஆக்ஸிஜன் இந்த திசுக்களால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மற்றும் இங்குள்ள சிரைகள் இந்த செல்கள் கொடுக்கும் CO2 ஐ எடுத்துக்கொள்கிறது இது இதயம் வழியாக நுரையீரலுக்குச் செல்கிறது நுரையீரலில் கார்பன் டை ஆக்சைடு CO2 ஐ தூக்கி எறிந்துவிட்டு O2 ஐ எடுத்துக்கொள்கிறது அதாவது ஹீமோகுளோபினுடன் இணைந்த பிறகு ஆக்ஸிஜன் மீண்டும் வருகிறது இப்போது நம் உடலில் உள்ள இந்த திசுக்கள் ஒவ்வொன்றும் தொடர்ந்து ஆக்ஸிஜனேற்ற சூழலில் இல்லை என்பதை நீங்கள் உணரலாம் எனவே நீங்கள் கற்பனை செய்ய முயற்சித்தால் உங்கள் உடலின் எந்தப் பகுதியிலும் ஆக்ஸிஜன் விவரக்குறிப்பு இது போன்ற ஒரு விதத்தில் ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஏனெனில் இந்த ஓட்டமானது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டதற்கான ஓட்டம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் அதற்கு இணையாக ஒரு சிறிய தாமதத்துடன் அதாவது இந்த கருப்பு நான் ஆக்ஸிஜனுக்காக வரைந்தது என்றால் கார்பன் டை ஆக்சைடின் ஓட்டம் இவ்வாறு இருக்கும் இதுபோன்றதாக இருக்கும் எனவே முந்தைய வகுப்பில் நான் மறந்துவிட்ட நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிற முக்கிய விஷயம் என்னவென்றால் நிஜ வாழ்க்கை சூழ்நிலையில் O2 மற்றும் CO2 செயல்பட மாறுகிறது என்பதாகும் ஆனால் இதுபோன்ற ஒரு வட்டிலில் செல்களை வளர்த்தால் எடுத்துக்காட்டாக இது வட்டில் ஆகும் இதில் நீங்கள் செல்லை வளர்க்கிறீர்கள் எனவே நாம் முக்கியமாகச் செய்வது வாயு பரிமாற்றத்தை வைத்திருப்பதுதான் ஏனென்றால் நமக்கு வேறு வழியில்லை இதுபோன்ற வாயு பரிமாற்றம் நாம் அதனை வரைய வேண்டுமெனில் அது இரண்டு வாயுக்களுக்கும் இதுபோன்று இருக்கும் அல்லது உதாரணமாக ஒரு நிறம் ஒரு வாயுவைக் குறிக்கிறது என்றால் மற்றொன்று இன்னொரு வாயுவைக் குறிக்கிறது இது நிஜ வாழ்க்கையில் நடப்பதில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது ஆனால் இந்த பிரச்சனையை நாம் எப்படி சமாளிக்க முடியும் இதுவே அடுத்த தலைமுறை செல் வளர்ப்பு தொழில்நுட்பங்களின் உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்தும் அது இந்த வகையான இரத்தக்குழாய்கள் போலவே இருக்கும் நீங்கள் பார்க்கும் இந்த தமனிகள் மற்றும் சிரைகள் போன்று அடுத்த தலைமுறை செல் வளர்ப்பு தொழில்நுட்பம் நிஜ வாழ்க்கையில் இருக்கும் நிலைமைகளைப் பிரதிபலிக்கும் வகையில் மைக்ரோ ஃப்ளூயிடிக்ஸ் சிஸ்டம்களைப் பயன்படுத்தும் மேலும் இதுபோன்ற மைக்ரோ ஃப்ளூயிடிக் கட்டமைப்புகள் செல் வளர்ச்சியின் இயக்கவியல் பற்றிய வித்தியாசமான புரிதலை நமக்குத் தரும் இது ஒரு தொடர் செயல்முறை 24X7 அந்த செல்கள் அல்லது எந்த ஒரு தனி நபரும் உயிருடன் இருக்கும் வரை நடைபெறும் நிகழ்வு இங்கு நடைபெறுவது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் இதயம் இரத்தத்தை பம்ப் செய்கிறது இரத்தத்துடன் ஆக்ஸிஜன் ஏற்றப்படுகிறது அனைத்து திசுக்களிலும் ஆக்ஸிஜனைப் பதிவிறக்குகிறது கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் ஏற்றிக்கொள்கிறது மீண்டும் வருகிறது அதையே ஒரு சைனூசாய்டு முறையில் தொடர்ந்து செய்கிறது ஆனால் அந்த நிலைமைகளை நாம் பிரதிபலிக்க முடியுமா சிந்தனைக்கான உணவு இந்த மைக்ரோ ஃப்ளூயிடிக் சேனல் மற்றும் மைக்ரோ ஃப்ளூயிடிக்ஸ் பயன்பாடு இந்த எல்லா வகையான விஷயங்களையும் எப்படி செய்வது மக்கள் எவ்வாறு முன்னேறுகிறார்கள் அடுத்த நிலை தொழில்நுட்பங்கள் என்ன அல்லது தொழில்நுட்ப தடைகள் என்னென்ன ஆகியவற்றைப் பற்றி நாம் பேசும்போது இதற்கு வருவோம் நிறைய தடைகளும் உள்ளன இது அவ்வளவு எளிதானது அல்ல ஆனால் இதுபோன்ற அமைப்புகள் கடந்த 100 ஆண்டுகளைப் போலல்லாமல் மிகவும் ஆற்றல்மிக்க அமைப்புகளாக உள்ளன

எனவே நவீன செல் வளர்ப்பு என்பது நிலையான செல் வளர்ப்பிலிருந்து இயங்குகின்ற செல் வளர்ப்பாக எதிர்காலத்தில் மாறும் என்று நீங்கள் கூறலாம் மேலும் இது போன்ற டைனமிக் செல் வளர்ப்பிற்கு பொறியியல் தொடர்புடைய நிறைய புரிதல் தேவை மற்றும் இந்த பொறியியல் பிரிவினுள் மைக்ரோ ஃபேப்ரிகேசன் மைக்ரோ ஃப்ளூயிடிக்ஸ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பரவல் ஆகியவை அடங்கும் மேலும் இடம்பெயர்தல் நிகழ்வு லித்தோகிராஃபி மற்றும் பிற தொடர்புடைய நுட்பங்கள் மற்றும் திரவ இயக்கவியல் fluid mechanics பற்றிய நிறைய புரிதல் தேவை எனவே இன்னும் ஏறக்குறைய 100 ஆண்டுகளில் இன்றைய பாடப்புத்தகங்கள் எழுதப்பட்ட விதம் மாறக்கூடும் அது மாறும் ஏனென்றால் முற்றிலும் மாறுபட்ட காலத்திற்கு நாம் நுழைகிறோம் மேலும் ஒவ்வொரு நொடியும் அல்லது ஒவ்வொரு நிமிடமும் சுற்றுப்புறம் புத்துணர்ச்சியடைந்து எழும்புகிற அல்லது கிளர்ச்சியடைகின்ற இத்தகைய அளவிலான அமைப்பை நிலையான அமைப்புகள் மூலமாக படிக்க முடியாது என்பதை நாம் மெதுவாக உணர்கிறோம் அது மட்டுமல்ல

நான் இதை வரைந்த போது இந்த மல்டிசிஸ்டம் கட்டமைப்புகளுக்கு இடையே எப்போதும் தகவல் பரிமாற்றம் நடைபெறுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு எளிய உதாரணத்தை நான் உங்களுக்குத் தருவதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் என்பது உங்களுக்குப் புரியும் காலையில் வெளியே செல்லுமாறு நாம் எப்பொழுதும் அறிவுறுத்தப்படுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் u v கதிர்கள் சற்று பயனுள்ளதாக இருக்கும் எனவே புற ஊதா கதிர்வீச்சில் நாம் கவனிப்பது என்னவென்றால் கொலஸ்ட்ராலில் இருந்து பெறப்பட்ட ஸ்டீராய்டுகள் நமது தோலில் இருக்கும் தோலின் அடியில் அவை வைட்டமின் டி ஆக மாறுகின்றன மேலும் இந்த வினை நடக்க உங்களுக்கு புற ஊதா கதிர்கள் தேவை இப்போது அது நடந்தவுடன் எஞ்சியிருக்கும் இந்த வைட்டமின் டி ஆனது இது கொலெகால்சிஃபெரால் என்றும் அழைக்கப்படுகிறது இது உங்கள் தோலில் இருந்து கல்லீரலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என நினைத்துப் பாருங்கள் இந்த கொலெகால்சிஃபெரால் அல்லது வைட்டமின் டி கல்லீரலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது கல்லீரலில் இந்த கொலெகால்சிஃபெரால் இடைநிலை ஒத்த தன்மை கொண்ட பொருளாக மாற்றப்படுகிறது இடைநிலை ஒத்த தன்மை கொண்ட பொருளானது சிறுநீரகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கு இது கால்சிட்ரியால் எனும் ஹார்மோனாக மாற்றப்படுகிறது எனவே சிறுநீரகம் மூலமாக சுரக்கப்படும் இந்த கால்சிட்ரியால் ஹார்மோன்தான் எலும்பானது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உறிஞ்சுவதற்கு காரணமாகும் எனவே இங்கே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் தோல் கல்லீரல் சிறுநீரகம் எலும்பு ஆகியவற்றுக்கு இடையே நடக்கின்ற ஒரு குறுக்கு பேச்சு அதுதான் சிக்கலானது அல்லது அதுதான் அத்தகைய அமைப்புகளின் ஒருங்கிணைவு ஆகும் எனவே எதிர்கால செல் வளர்ப்பு தொழில்நுட்பம் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் எனவே நாம் Refer time 2041 அங்குதான் வேறுபடுகிறோம் அங்குதான் இதைப் பற்றி நாம் பேச வேண்டியிருக்கும்போதெல்லாம் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து பேச வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் நான் இதைப் பார்க்கிறேன் நான் இதைக் கவனிக்கிறேன் என நாம் ஒன்றை மட்டும்பற்றி தனிமையில் பேச முடியாது ஆனால் அதன் உட்பொருள் என்ன தேவையான சூழ்நிலைகளை பராமரிக்கும் இடத்தில் இந்த குறிப்பிட்ட செல் வகைகள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றன என்பதை நாம் அறிந்துகொள்ள வேண்டும் மேலும் அதிக ஆக்ஸிஜன் விசையை நாம் பராமரிக்கிறோமென்றால் அது ஆக்ஸிஜனேற்ற சேதம் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் என்பதை ஒருவர் உணர வேண்டும் ஏனெனில் அதிக ஆக்ஸிஜன் விசை எப்போதும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது ஆக்ஸிஜன் நிறைந்த சூழலுக்கு நாம் செலுத்தும் அபராதம் அதுதான் எனவே ஆக்சிஜன் விசை நீண்ட காலத்திற்கு அதிக அளவில் பராமரிக்கப்படாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அதேபோன்று இதுதான் ஆக்ஸிஜன் விசையை முறையாக எவ்வளவு குறைவாக வைத்திருக்கலாம் மற்றும் அதிக CO2 குவிப்பு இல்லை என்பதை நம்மை உறுதி செய்ய வைக்கிறது இதைச் சொல்வதன்மூலம் இது 2 வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது நிஜ வாழ்க்கையில் நடப்பதைப் போலல்லாமல் சில சமயங்களில் இதுபோன்ற பெரும்பாலும் காற்றால் வழங்கப்படும் CO2 மற்றும் ஆக்ஸிஜனின் நிலையான நிலை சில செல் சுழற்சி சிக்கல்களை ஏற்படுத்துகிறது

எனவே முதலில் நாம் தொடங்க நினைத்த செல் சுழற்சியைப் பற்றி பேசுவோம் எனவே முந்தைய வகுப்பில் ஒட்டிக்கொள்ளும் செல்கள் மற்றும் ஒட்டிக்கொள்ளாத செல்களை நீங்கள் வேறுபடுத்தி அறியலாம் என்று நான் சொன்னேன் சரிதானே இப்போது செல்களை பிரிவுபடும் செல்கள் மற்றும் பிரிவுபடாத செல்கள் என 2 குழுக்களின் கீழ் வகைப்படுத்தலாம் என்பதை நான் அறிமுகப்படுத்துகிறேன் எனவே நாம் அதை அழுத்தலாம் எனவே நான் செல்களை பிரிவுபடும் மற்றும் பிரிவுபடாத செல்கள் என வகைப்படுத்துகிறேன் எனவே நாம் பிரிவுபடும் மற்றும் பிரிவுபடாத செல்கள் பற்றி பேசினால் உங்கள் மனதில் தோன்றும் செல்கள் எவை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய செல்களில் ஒன்று நரம்பு செல்கள் அவை பிரிவுபடுவதில்லை குறைந்தபட்சம் இறுதி வேறுபாடடைந்த நரம்பு செல்கள் பிரிவுபடுவதில்லை எனவே நான் இங்கே 2 சொற்களைப் பயன்படுத்தினேன் இறுதி வேறுபாடடைந்த அதன் அர்த்தம் என்ன நான் அதை பிறகு சொல்வேன் இதேபோல் இதய மையோசைட்டுகளும் பிரிவுபடாத செல்களாக உள்ளன ஆனாலும் உங்களிடம் உங்கள் தோல் முழு மேற்பரப்பிலும் உள்ளது அங்கு ஒரு தொடர் மீட்சியடைதல் நடக்கிறது ஒரு தொடர் செல் பிரிதல் மேல்தோல் அடுக்கில் நடக்கிறது உங்களுக்கு நினைவிருந்தால் அந்த 5 அடுக்குகளிலும் ஒரு தொடர் மீட்சியடைதல் நிகழ்வு ஏற்படுகிறது இப்போது நாம் முந்தைய வகுப்பில் விவாதித்தது போல் சில நேரங்களில் இந்த தொடர் மீட்சியடைதல் நிகழ்வு கட்டுப்பாடற்று நடந்து புற்றுநோய் போன்ற சூழ்நிலைக்கு அல்லது கட்டி போன்ற சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் எனவே அடுத்து நாம் என்ன செய்வோம் எனில் செல் பிரிதலின் வெவ்வேறு நிலைகள் மற்றும் அது எவ்வாறு நமது செல் வளர்ப்பு முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதைப் பற்றி பேசுவோம் எனவே இங்கு நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்பில் நாம் செல் சுழற்சியோடு ஆரம்பிப்போம்